வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்திட்டத்தின் இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய சொற்பொழிவில் ஸ்டாக் கில் ஒரு பஃபர் ஓவர்ப்லொ இருப்பதை நாம் பார்த்தோம் அந்த பாதிப்பை அல்லது பஃபர் ஓவர்ப்லொவை எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை நாம் பார்த்தோம் எக்சிகியூஷனை தடுக்க இதை பயன்படுத்தப்படலாம் மேலும் தாக்குபவர் ஒரு பேலோடை எழுதி அந்த பேலோடை இயக்குமாறு கட்டாயப்படுத்தலாம் எனவே அடிப்படையில் தாக்குபவர் என்ன செய்வார் என்றால் பஃபரை நிரம்பி வழிகிறார் இதனால் ஸ்டாக்கில் இருக்கும் ரிட்டர்ன் அட்ரஸ் மேலெழுதப்பட்டிருக்கும் இப்போது ரிட்டர்ன் அட்ரஸ் ஸ்டாக்கில் மற்றொரு இருப்பிடத்துடன் மேலெழுதப்படுகிறது அந்த இடத்தில் தாக்குபவர் ஒரு பேலோடை எழுதியுள்ளார் இந்த பேலோட் பின்னர் இயக்கும் இந்த சொற்பொழிவில் நாம் இரண்டு தடுப்பு தொழில்நுட்பங்களைப் பார்ப்போம் ஒன்று கேனரிகள் என்றும் மற்றொன்று NX பிட் அல்லது நொன் எக்சிகியூட்டபிள் ஸ்டாக் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு வெவ்வேறு தொழில்நுட்பங்களும் மிகவும் பிரபலமானவை மற்றும் அவை இன்று பயன்பாட்டில் உள்ள அனைத்து கம்பைலர்கள் மற்றும் சிஸ்டம்களிலுடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த சொற்பொழிவைத் தொடங்குவோம் கேனரி ஒரு கம்பைலர் பாதுகாப்பு செயல்முறையாகும் முக்கியமாக கம்பைலர் என்ன செய்கிறது என்றால் ஒரு ஸ்டேக் ஃபிரேம் உருவாக்கப்படும் போதெல்லாம் கம்பைலர் ஸ்டாக்கில் ஒரு கேனரியை நுழைக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் ப்ரோகிராம்மின் ஸ்டாக்கை காட்டுகிறோம் என்பதை நினைவில் கொள்க முந்தைய சொற்பொழிவில் நாம் முன்னர் பார்த்தபடி ஸ்டாக்கில் செயல்பாட்டு பராமீட்டர்கள் இருக்கும் அதில் ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கும் பின்னர் அதற்கு ஒரு பிரேம் பாய்ண்ட்டர் இருக்கும் பின்னர் அந்த பங்க்ஷனிற்கான லோக்கல் வெரியபிள்ஸும் இருக்கும் எனவே அடிப்படையில் கம்பைலர் என்ன செய்யும் என்றால் இங்கே ஒரு கேனரியைச் நுழைப்பதாகும் இப்போது கேனரி என்றால் என்ன இப்போது ஒரு கேனரி அடிப்படையில் ஒரு சீரற்ற எண்ணாகும் இது ஒரு குறிப்பிட்ட சீரற்ற தொகுப்பிலிருந்து சரிசெய்து அதை இங்கே நுழைக்கும் எப்போது வேண்டுமானாலும் இந்த இரண்டு பஃபர்களில் அதாவது பஃபர் 1 அல்லது பஃபர் 2 ஏதேனும் ஒன்று நிரம்பி வழிகிறது என்றால் அது கேனரியைக் கடக்கும்போது கேனரியின் மதிப்பு மாற்றப்படும் இப்போது செயல்பாட்டின் முடிவில் கம்பைலர் கேனரியின் மதிப்பில் மாற்றம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கும் அப்படி இருந்தால் இது ஸ்டாக் மாற்றியமைக்கப்பட்டதாகக் கூறி பிழையை எறியும் எனவே இந்த குறிப்பிட்ட சிறிய பங்க்ஷனை இங்கே பார்த்தால் இது முக்கியமாக ஸ்டேக் ஃபிரேமை உருவாக்குகிறது இது ஸ்டேக் ஃபிரேம் பாய்ண்ட்டர் மற்றும் EBP யை இதற்கு ஒத்திருக்கும் ஸ்டேக்கிற்கு தள்ளுகிறது பின்னர் ஸ்டாக் ஃபிரேமை மாற்றுவது அதாவது தற்போதைய ஸ்டாக் பாய்ண்ட்டர் பேஸ் பாய்ண்ட்டர்க்கு நகர்த்தப்பட்டு பின்னர் லோக்கல் வரியபிள்ஸ்க்கு இடமளிக்க ஸ்டாக் பாய்ண்ட்டர் 16 பைட்டுகள் குறைக்கப்படுகிறது இப்போது இது கேனரிகள் இல்லாத ஒரு பங்க்ஷன் இப்போது கேனரிகளை ஆதரிக்கும் கம்பைலர்களில் கூடுதல் இன்ஸ்ட்ருக்ஷன்கள் உள்ளன இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் அங்கு அட்ட் இன்ஸ்ட்ருக்ஷன் கேனரியை இங்கே செருகுவதற்கான இன்ஸெர்ட் இன்ஸ்ட்ருக்ஷன் உள்ளன திரும்பும் ஸ்டேட்மெண்ட்க்கு சற்று முன் கூடுதல் இன்ஸ்ட்ருக்ஷன்கள் உள்ளன அது கேனரி மாற்றியமைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது பெரும்பாலான கம்பைலர்கள் கேனரிகளை ஆதரிக்கின்றன இந்த பாடத்திட்டத்தில் GCC போன்ற நாம் பயன்படுத்தும் கம்பைலர்களும் கேனரிக்களின் ஆதரவைக் கொண்டுள்ளன எனவே சில கம்பைலர்களில் கேனரிகள் இயல்பாகவே இயக்கப்பட்டிருக்கும் மற்ற கம்பைலரில் கம்பைலரின் பிற பதிப்புகள் ஒரு வெளிப்படையான கம்பைலேஷன் பிளாக்கைக் கொடுக்க வேண்டும் இது பங்க்ஷன்களுக்குள் கேனரிகளை நுழைக்க உதவும் சில கம்பைலர்கள் கேனரிகளை நுழைக்க பட்டறிவை பயன்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு தொகுப்பில் ஒரு பங்க்ஷனில் பஃபர் ஓவர்ப்லொக்கான சாத்தியம் இருப்பதைக் கண்டறிந்தால் கேனரிகள் நுழைக்கப்படுகின்றன இயல்பாக கேனரிகளை ஆதரிக்காத GCCயின் பதிப்புகளில் கேனரிகளை இயக்க இந்த கம்பைலேஷன் ஒப்ஷன் f stack protector சேர்க்கலாம் எனவே இந்த பிளாக்கைச் சேர்ப்பது பங்க்ஷன்களுக்கு கேனரிகளைச் சேர்க்க கம்பைலருக்கு ஒரு அறிகுறியாகும் கேனரிகள் ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் எவ்வாறு இன்டெர்னலாக செயல்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கு இரண்டு பங்க்ஷன்கள் உள்ளன ஒன்று main பங்க்ஷன் பின்னர் ஸ்கேன் என்று அழைக்கப்படும் மற்றொரு பங்க்ஷன் மற்றும் main பங்க்ஷன் ஸ்கேன் செயல்பாட்டைத் தொடங்கி பின்னர் திரும்பும் இப்போது ஸ்கேன் செயல்பாட்டில் 22 பைட்டுகளின் லோக்கல் பஃபரை அறிவிக்கிறோம் இது ஒரு லோக்கல் வெரியபிள் என்பதால் இந்த அர்ரே ஸ்டாக்கில் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது இந்த scanf பங்க்ஷனை செயல்படுத்தி பயனரிடமிருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை படிக்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட scanf பங்க்ஷன் ஒரு பஃபர் ஓவர்ப்லொக்கான ஒரு சாத்தியக்கூறு என்பதைக் கவனியுங்கள் பயனர் 22 பைட்டுகளை விடப் பெரிய ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ளிடலாம் எனவே பஃபர் 2 ஓவர்ப்லொ ஆகும் இப்போது ஸ்டாக்கைப் பார்ப்போம் எனவே main பங்க்ஷன் ஸ்கேன் பங்க்ஷனைப் பயன்படுத்தும்போது இப்படி தான் ஸ்டாக் இருக்கும் எனவே இங்கு ஸ்டாக்கிற்குள் தள்ளப்படும் ரிட்டர்ன் அட்ரஸ் உள்ளது அது main னில்லுள்ள ஸ்கேன் இன்ஸ்ட்ருக்ஷனுக்குப் பிறகு வரும் முகவரிக்கு ஒத்துள்ளது பிறகு முந்தைய ஃபிரேம் பாய்ண்ட்டர் ஸ்டாக் மீது தள்ளப்படுகிறது இது ஸ்கேன் பங்க்ஷன் திரும்பும்போது ஃபிரேமை மாற்ற உதவும் பின்னர் கம்பைலர் ஒரு கேனரியை நுழைக்கும் மேலும் பஃபர் 2 இருக்க 22 பைட்டுகள் இடம் இருக்கும் இப்போது இந்த ப்ரோகிராம்மை இயக்கும் போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் மற்றும் 22 பைட்டுகளை விட பெரிய உள்ளீட்டை கொடுங்கள் எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட ப்ரோகிராம்மை gcc canaries 2 c O0 நாம் தொகுக்கிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட GCC கேனரிகளின் பதிப்பில் முன்னிருப்பாக நுழைக்கப்படுகிறது இருப்பினும் எல்லா GCC பதிப்புகளுக்கும் இது பொருந்தாது இந்த விஷயத்தில் f stack protector தொகுப்பின் போது ஒரு ஒப்ஷனாக வைக்க வேண்டும் இப்போது இந்த குறிப்பிட்ட scan என்ற main ப்ரோகிராம்மை இயக்கும்போது scan ஐ scanf அழைக்கிறது மேலும் இது ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ளிட பயனரைத் தூண்டுகிறது எனவே நாம் இங்கு செய்திருப்பது என்னவென்றால் 22 பைட்டுகளை விட மிகப் பெரிய ஸ்ட்ரிங் ஒன்றை நாம் உள்ளிட்டுள்ளோம் ஏனெனில் scanf என்னவென்று தெரியும் இது இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரிங்குடன் பஃபர் 2 ஐ நிரப்பும் இப்போது ஹெக்ஸா டெசிமல் குறியீட்டில் 2 க்கான ASCII மதிப்பு 32 ஆகும் இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த 32 மதிப்பு இந்த ஸ்டாகில் நிரப்பப்பட்டுள்ளது இது பஃபர் 2 ஐ நிரப்புவதன் மூலம் தொடங்குகிறது மேலும் பஃபர் 2 இன் 22 பைட்டுகள் வரம்பை மீறுவதால் ஒரு பஃபர் ஓவர்ப்லொ உள்ளது மற்றும் கேனரி மதிப்பு மாறும் என்பதையும் நாம் கவனிக்கிறோம் எனவே அங்கு இருந்த கேனரி இப்போது 32 32 32 மற்றும் 32 உடன் மேலெழுதப்பட்டுள்ளது இதேபோல் ரிட்டர்ன் அட்ரஸ் மற்றும் பிரேம் பாய்ண்ட்டர் உள்ளிட்ட ஸ்டாக்கின் பிற டேட்டா 32 உடன் மேலெழுதப்படுகிறது இப்போது scanf பங்க்ஷன் திரும்பும்போது என்ன நடக்கிறது என்றால் கம்பைலர் குறியீட்டைச் சேர்த்தது இது கேனரி மதிப்பு மாறிவிட்டதா என்பதைக் கண்டறியும் இதன் விளைவாக இது போன்ற ஒரு வெளியீட்டைப் பெறுவோம் ஒரு ஸ்டாக் நொறுக்குவது கண்டறியப்பட்டு ப்ரோகிராம் நிறுத்தப்படுவதை நாம் காண்கிறோம் எனவே இங்கே ஒரு விஷயம் இருப்பதைக் கவனியுங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்தில் 0x804847A இல் ப்ரோகிராம் நிறுத்தப்பட்டிருப்பதைக் காட்டுகிறது மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட கேனரியின் மதிப்பு 32 32 32 32 ஆகும் இது பஃபர் ஓவர்ப்லொ காரணமாக ஸ்டாக்கில் இருந்தது எனவே ஸ்டாக் நொறுக்குதல் கண்டறிதலின் விளைவாக அந்த குறிப்பிட்ட ப்ரோகிராமின் மெமரி மேப் டெர்மினேஷனிர்காக வழங்கப்படும் எனவே இப்போது கேனரிகளுடன் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி கொஞ்சம் ஆழமாகப் பார்ப்போம் இந்த ஸ்லைடின் இந்த பகுதியில் கேனரிகள் இயக்கப்படாமல் ஸ்கேன் செய்வதற்கான அசெம்பிளி குறியீட்டை இங்கே காட்டுகிறது இடதுபுறத்தில் இயக்கப்பட்ட கேனரிகளுடன் இணங்கக்கூடிய தொடர்புடைய அசெம்பிளி குறியீட்டைக் காட்டுகிறது எனவே கேனரிகள் இல்லாமல் இன்ஸ்ட்ருக்ஷன்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு என்பதை நாம் இங்கே கவனிக்கிறீர்கள் வழக்கம் போல் ஒரு ஸ்டேக் ஃபிரேம் உருவாக்கப்பட்டுள்ளது பின்னர் சில பராமீட்டர்ஸ் scanf க்கு அமைக்கப்பட வேண்டும் பின்னர் scanf க்கு பிறகு ஒரு இன்வோகேஷன் உள்ளது iso c99 scanf எனப்படும் இந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருக்ஷன் நூலகத்திலிருந்து scanf பங்க்ஷனைத் தொடங்கும் பின்னர் பங்க்ஷனிலிருந்து திரும்பும் இப்போது கேனரிகள் இயக்கப்பட்டிருக்கும்போது சில கூடுதல் இன்ஸ்ட்ருக்ஷன்கள் சேர்க்கப்படுகின்றன இப்போது துல்லியமாக பங்க்ஷனின் தொடக்கத்தில் மூன்று இன்ஸ்ட்ருக்ஷன்களும் பங்க்ஷனின் முடிவில் செருகப்படும் இரண்டு இன்ஸ்ட்ருக்ஷன்களும் உள்ளன இப்போது இந்த மூன்று இன்ஸ்ட்ருக்ஷன்களின் தொகுப்பு ஒரு சீரற்ற கேனரியை ஸ்டாக்கில் ஏற்றுகிறது எனவே கேனரியில் இருக்கப் போகும் சீரற்ற மதிப்பு இந்த குறிப்பிட்ட gs 20 இடத்திலிருந்து பெறப்படுகிறது இது GS பாய்ண்ட்டர் பிரிவில் மற்றும் ஆஃப்செட் 20 இல் சீரற்ற டேட்டா உள்ளது எனவே நாம் அங்கிருந்து சில சீரற்ற டேட்டாவை EAX ரெஜிஸ்டருக்கு நகர்த்தி பின்னர் EAX ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்களை ஸ்டாக்கில் சேமித்து வருகிறோம் இப்போது EBP இருப்பிடத்தில் 12 பைட்டுகளின் ஒரு பிரேம் பாய்ண்ட்டர் உள்ளது இது கேனரி இருக்கும் இருப்பிடம் இப்போது இந்த இடத்தில் நாம் EAX இன் உள்ளடக்கங்களை சேமித்து வருகிறோம் இது கேனரிக்கான சீரற்ற மதிப்பு பின்னர் நாம் ஒரு EX OR இன்ஸ்ட்ருக்ஷனைக் கொண்டிருக்கிறோம் இது அடிப்படையில் EAX ஐ பூஜ்யமாக பதிவு செய்கிறது இப்போது மீதமுள்ள மூன்று இன்ஸ்ட்ருக்ஷன்கள் முன்பு இருந்தது போல இங்கே உள்ளன முடிவில் பங்க்ஷனிலிருந்து திரும்புவதற்கு சற்று முன்னதாகவே கேனரி மாறிவிட்டதா இல்லையா என்பதைக் கண்டறிய ஒரு சரிபார்ப்பு உள்ளது இப்போது சரிபார்ப்பு அடிப்படையில் EBP 12 இடத்தில் இருக்கும் ஸ்டாகிலிருந்து கேனரி மதிப்பை EDX ரெஜிஸ்டரில் ஏற்றும் பின்னர் கேனரியின் உள்ளடக்கங்கள் மாறிவிட்டதா என்பதை இது சரிபார்க்கும் எனவே gs 20 இல் உள்ள EX OR ரின் அசல் டேட்டாவும் EDX ரெஜிஸ்டரில் உள்ளதும் ஒன்றா என்பதைச் சரிபார்த்து இது செய்யப்படுகிறது இப்போது அது சரியாக இருந்தால் கேனரியில் எந்த மாற்றமும் இல்லை மற்றும் பங்க்ஷன் வெற்றிகரமாக திரும்பியது என்று அர்த்தம் மறுபுறம் இந்த கட்டத்தில் கேனரி உண்மையில் மாறிவிட்டது என்பதைக் கண்டறிந்தால் EX OR மதிப்பு பூஜ்ஜியமற்ற ஒன்றைத் தரும் என்று அர்த்தம் பின்னர் இந்த குறிப்பிட்ட stack chk fail செயல்பாட்டிற்கு அழைப்பு இருக்கும் இப்போது stack chk fail என்பது ஒரு உள்ளமைக்கப்பட்ட பங்க்ஷனாகும் இது அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட வெளியீட்டை அச்சிடும் இந்த வெளியீட்டை ஸ்டாக் நொறுக்குதல் எங்கு கண்டறியப்பட்டது என்ற சரியான தகவலையும் மற்றும் பலவற்றைப் பற்றியும் கூறுகிறது ப்ரோசஸர் உற்பத்தியின் மூலம் ஹார்ட்வரில் பிற பாதுகாப்பு வழிமுறை செயல்படுத்தப்படுகிறது எனவே இது இயங்காத ஸ்டாக் அல்லது W X பிட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு உதாரணமாக ஸ்டேக் பிரிவு ஒருவர் அந்த குறிப்பிட்ட பிரிவில் எழுதலாம் அல்லது அந்த பிரிவில் இருந்து இயக்கலாம் எனவே உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பிரிவில் எழுத முடிந்தால் அந்த பிரிவில் இருந்து நம்மால் இயக்க முடியாது என்று பொருள் மறுபுறம் ஒரு பகுதியை இயக்க முடிந்தால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நம்மால் எழுத முடியாது எனவே இந்த விஷயம் ஏன் இப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் எனவே முந்தைய சொற்பொழிவில் பஃபர் ஓவர்ப்லொ மற்றும் தாக்குதல் நடத்தியவர் தனது பேலோடை ஸ்டாக்கில் எவ்வாறு எழுதி பின்னர் அந்த குறிப்பிட்ட பேலோடை எவ்வாறு செயல்படுத்தினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தாக்குபவரால் ஸ்டாக்கில் எழுதுவதன் மூலம் குறியீட்டை செலுத்தி பின்னர் ஸ்டாக்கில் இயக்கவும் முடியும் இப்போது இந்த இயங்காத ஸ்டாக் மூலம் இந்த இரண்டில் ஒன்று சாத்தியமில்லை எனவே நாம் ஸ்டாக்கில் எழுதினால் அந்த ஸ்டாக்கிலிருந்து நம்மால் இயக்க முடியாது என்பதைக் குறிக்கும் எனவே இன்டெல் மற்றும் AMD ப்ரோசஸர்கள் இந்த இயங்காத ஸ்டாக்குகளை ஆதரிக்கின்றன இன்டெல் ப்ரோசஸர்களில் இது NX பிட் என்றும் AMD ப்ரோசஸர்களில் இது ND பிட் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே குறியீடு அல்லாத பகுதிகளை இயங்காததாகக் குறிக்க NX பிட் அல்லது ND பிட் உள்ளது எனவே குறிப்பிட்ட ப்ரோகிராமின் ஸ்டாக்கில் அதன் NX பிட்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது நாம் ஸ்டாக்கில் எழுதலாம் ஆனால் நம்மால் அந்த ஸ்டாக்கிலிருந்து இயக்க முடியாது இப்போது தற்செயலாக பேலோட் அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கிலிருந்து இயக்க முயற்சிக்கிறது என்று சொன்னால் ஒரு விதிவிலக்கு எழுப்பப்பட்டு குறியீடு நிறுத்தப்படும் எனவே OS கண்ணோட்டத்தில் இருந்து NX பிட் ஆதரவு 2004 முதல் லினக்ஸ் கர்னல்களிலிருந்தும் Windows XP சர்வீஸ் பேக் 1 மற்றும் Windows server 2003 ஆகியவற்றிலிருந்தும் ஆதரிக்கப்படுகிறது எனவே இது டேட்டா எக்சிகியூஷன் பிரிவென்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது தாக்குதலைத் தடுக்க இது மிகவும் திறமையான வழி என்பதை இப்போது நாம் கவனிக்கிறோம் காரணம் தேவைப்படுவது ஒரு பக்கத்திற்கு 1 பிட் மட்டுமே மேலும் இந்த பிட் அந்த குறிப்பிட்ட செயல்முறைக்கான பேஜ் டிரேக்டரி மற்றும் பேஜ் டேபிளில் இணைக்கப்பட்டுள்ளது வெறும் அந்த ஒற்றை பிட் அது தாக்குதலைத் தடுக்க போதுமானது இருப்பினும் தீங்கிழைக்காத பல ப்ரோகிராம்கள் உள்ளன அவை உண்மையில் ஸ்டாக்கிலிருந்து இயக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக JAVA Just In Time கம்பைலர் சில வெளிப்புற டேட்டாகளின் அடிப்படையில் அசெம்பிளி குறியீட்டை உருவாக்கி அதை இயக்கும் இப்போது அத்தகைய பயன்பாடுகளுக்கு குறியீடு செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு ஸ்டாக்கில் கட்டமைக்கப்படுகிறது எனவே NX பிட் அமைக்கப்பட்டால் இந்த அப்பிளிகேஷன் நிறைவடையாது எனவே இந்த குறிப்பிட்ட அப்பிளிகேஷனை உண்மையில் NX பிட் இயக்கப்பட்ட ஒரு ப்ரோசஸரில் இயக்க இந்த குறிப்பிட்ட அப்பிளிகேஷன் வேலை செய்வதற்கு முன்பு இந்த NX பிட்டை முடக்க வேண்டும் ஆகையால் இந்த பஃபர் ஓவர்ப்லொ தாக்குதல்களைத் தடுக்க இது மிகவும் திறமையான வழி சில வகையான அப்பிளிகேஷன்கள் நிறைவடையாத ஒரு தீங்கும் உள்ளது எனவே இந்த பாதுகாப்பு வழிமுறைகள் கேனரிகள் மற்றும் NX பிட் ஆகியவை பெரும்பாலான நவீன அமைப்புகளில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட குறியீட்டை நாம் சமீபத்தியவற்றில் இயக்க முயற்சித்தால் உபுண்டு ஸ்டாக் நொறுக்குதலைக் கண்டறிந்து இந்த குறிப்பிட்ட குறியீடு இயக்காது எவ்வாறாயினும் இதை இயக்க நாம் இந்த குறிப்பிட்ட பாதுகாப்புகளை முடக்க வேண்டும் அதற்கான வழி இந்த குறிப்பிட்ட ப்ரோகிராமை குறிப்பிட்ட விருப்பத்துடன் தொகுப்பது தான் எனவே இந்த ஸ்டாக் பாதுகாப்பை மற்றும் NX பிட் ஆகியவற்றை முடக்க அதைச் செய்வதற்கான வழி fno stack protector ஐக் குறிப்பிடுவதன் மூலம் கேனரிகளை முடக்கும் மற்றும் z execstack இது அந்த ஸ்டாக்கிலிருந்து செயல்படுத்த அனுமதிக்கும் இது முடிந்ததும் நாம் ஒரு இயங்கக்கூடிய a out ஐப் பெறுவோம் இது நம் கணினியில் வெற்றிகரமாக இயங்க வேண்டும் இப்போது நாம் இந்த குறிப்பிட்ட டைரெக்டரில் இந்த குறியீட்டைக் குறிப்பிடலாம் மற்றும் இந்த விருப்பங்களுடன் தொகுக்கலாம் பின்னர் இந்த குறிப்பிட்ட ப்ரோகிராம் இயங்குவதைக் காணலாம் மற்றும் பேலோட் இயங்கும் மற்றும் ஷெல் வெற்றிகரமாக உருவாக்கப்படும் எனவே இந்த சொற்பொழிவை முடிப்பதற்கு முன்பு நாம் சிந்திக்கக்கூடிய சில புள்ளிகள் உள்ளன main மற்றும் scan குறித்த இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை இப்போது நாம் கருத்தில் கொள்ளும்போது scanf பயன்படுத்தும் போது அனைத்து 2 களின் மிகப் பெரிய உள்ளீட்டைக் கொடுத்துள்ளோம் இந்த குறிப்பிட்ட ப்ரோகிராமிற்கு கேனரிகள் இயக்கப்பட்டிருக்காவிட்டால் இப்போது செயல்படுத்தலுக்கு என்ன நடக்கும் இது மிகவும் குறிப்பிட்ட இந்த ப்ரோகிராமில் கேனரிகளை இயக்காமல் தொகுத்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் fno stack protctor canaries ஒப்ஷனின் போது இந்த குறிப்பிட்ட ப்ரோகிராமின் விளைவாக என்ன இருக்கும் எனவே இது அடுத்த சொற்பொழிவு வரை சிந்திக்க வேண்டிய ஒன்று நன்றி